நாற்பதாவது லெக்சருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வெக்டர்களின் லீனியர் இண்டிபென்டன்சைக் குறித்துப் பேசுவோம் குறிப்பாக இன்று வெக்டர்களின் லீனியர் காம்பினேஷன் மேலும் வெக்டர்களின் இண்டிபென்டன்ஸைக் குறித்து முழுமையாய்ப் பேசுவோம் லீனியர் காம்பினேஷன் என்றால் என்ன இங்கு கள் எல்லாம் 1v12v2nvnசெட் ஆஃப் ரியல் நம்பர்ஸை சேர்ந்ததாய் இருக்கும் இந்த வகை எக்ஸ்ப்ரஷன் வெக்டர்கள் v1v2vn இன் லீனியர் காம்பினேஷன் என்று அழைக்கப்படும் கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் v1v2vnனின் எக்ஸ்ப்ரஷன் vλ1v12v2nvn இந்த வெக்டர்களின் லீனியர் காம்பினேஷன் என்றழைக்கப்படும் இங்கே லேம்டாக்கள் செட் ஆஃப் ரியல் நம்பர் களை சேர்ந்ததாய் இருக்கும் இங்கே ஒரு சிறிய குறிப்பு Vஎன்பது வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் R ஐச் சேர்ந்ததாய் இருக்கும் Vஎன்பது வெக்டர் ஸ்பேஸ் ஆக இருக்கிறது Vஎன்பது வெக்டர் ஸ்பேஸின் V ன் ஈவன்ட் இது Vயில் உள்ள வெக்டர்கள் இந்த Vயை v1v2vnன் லீனியர் காம்பினேஷன் என்று அழைப்போம் R ஐச் சேர்ந்த ஸ்கேலர்கள் 12n இவைகள் இருக்குமேயானால் நாம் எழுத இயலும் V ஆனது கொடுக்கப்பட்ட மற்றவைகளின் லீனியர் காம்பினேஷன் ஆகும் இப்போது இந்த Vயை v1v2vnன் லீனியர் காம்பினேஷன் என்று அழைப்போம் v1v12v2nvn என நாம் எழுத முடியுமானால் இந்த வெக்டரை v என்றழைப்போம் மறுபடியும் இந்த வெக்டர் மிகவும் பொதுவான டெர்ம் ஆக நாம் பேசிக்கொண்டிருக்கும் வெக்டர் ஸ்பேசிலிருந்து அவைகள் மாட்ரிசஸ் ஆகவோ அவைகள் பாலினாமியால் ஆகவோ இருக்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் v ஐ மற்ற வெக்டர்கள் v1v2vn ன் லீனியர் காம்பினேஷன் என்றழைப்போம் உதாரணமாக இங்கே நாம் நான்கு வெக்டர்களின் α435Tβ013Tγ211Tδ422Tஐ எடுத்துக் கொள்வோம் இப்போது கீழ்க்காணும் கேள்விகள் எழும் இப்போது மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் ஆக இருக்கிறதா மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் ஆக இருக்கிறதா என ஆராய விரும்புகிறோம் இந்தக் கேள்விக்கு பதில் கூறுவோம் முதல் ஒன்றிற்கான பதில் மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் ஆக இருக்கிறது ஐ சில க்களுக்காக 1β2 என எழுதுவோமானால் நாம் மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் ஆக இந்த இருக்கிறது என்போம் தொடர்ந்து இவ்வாறு செய்வோமேனில் இது சாத்தியமானதா இல்லையா என சரி பார்ப்போம் வழக்கமாக சிஸ்டெம் ஆஃப் லீனியர் ஈக்வெஷன்ஸ் உடன் இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலை முடிவுக்குக் கொண்டுவர முடியும் சிஸ்டெம் ஆஃப் லீனியர் ஈக்வெஷன்ஸ் ஐ நிரூபிக்க வேண்டுமானால் இது போன்று எழுதப்பட்டு சிறிது சுருக்கப்படுகிறது 4 3 5 10 1 3 22 1 1 1122 இயற்கையாகவே மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் ஆக இருக்கிறது இதை நாம் இந்த உதாரணத்தினால் அறிவோம் இரண்டாவது ஒன்றாக மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் ஆக இருக்கிறது 0 1 3 12 1 1 24 2 2 இது போன்று க்களைக் காண்பது சாத்தியமற்றது இவைகள் இந்த இரண்டு ஈக்வேஷன்களையும் இவை பூர்த்தி செய்கிறது முதல் ஒன்றை மறந்து விடு இங்கு யானது 1γ2க்கு சமமாக இருக்கிறது என்ற ரிலேஷனைப் பூர்த்தி செய்யக்கூடிய அப்படிப்பட்டதான வை நிச்சயமாக கண்டுபிடிக்க இயலாது நாம் எதை பெறுகிறோம் இப்போது அதாவது என்பது மற்றும் என்ற இரண்டு எலிமெண்ட்களின் லீனியர் காம்பினேஷன் ஆக இல்லை ஆகவே இது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் மேலும் இதற்கு சொல்யூஷனும் இல்லை ஆகவே ஆனது மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் ஆக இல்லை மூன்றாவது ஒன்றிலிருந்து நாம் துவங்க வேண்டும் மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் நாம் ஒன்றாவது வகையில் கண்டது போல இருந்தது மேலும் நமக்கு மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் ஆகும் மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் வானது 2 க்குச் சமமானது என்பதே இந்த ரிலேஷன் மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் ஆக இருக்கிறதா எனக் கேட்கிறோம் இயற்கையிலே மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் ஆகும் இங்கு எதையுமே நிரூபிக்க வேண்டியதில்லை ஏனெனில் முதல் பகுதியில் நாம் இந்த ரிலேஷனின் படி ஆனது யையும் 2 ஐயும் கூட்டுவதற்கு சமமாக இருக்கலாம் எனக் கண்டோம் இயற்கையாகவே ஆனது ன்அரைப்பாதி கழித்தால் க்கு சமமாயிருக்கும் மற்றும் ன் லீனியர் காம்பினேஷன் ஆக இருக்கிறது இந்த கணக்கின் பார்ட் 1 லிருந்து இது அற்பமானது எனலாம் நாம் அடுத்த தலைப்பிற்கு செல்வோம் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் ஐப் பற்றி பேசப்போகிறோம் நாம் செய்தது இங்கே இருக்கிறது Vஎன்ற ஒரு வெக்டர் ஸ்பேசையும் மேலும் ஒரு பைனைட் செட் ஆஃப் வெக்டார்ஸையும் எடுத்திருக்கிறோம் வெக்டர் ஸ்பேஸ் Vன் v1v2vn லீனியர்லி இண்டிபெண்டன்ட் எனில் 1v12v2nvn0⟹12n0 iscalars நாம் இங்கே கொடுக்கப்பட்டவற்றை கொடுக்கப்பட்ட வெக்டர்களுக்கு லீனியர் இண்டிபெண்டன்ஸ் ஆ என்பதை மறுபடியும் விசாரிக்க முடியும் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் க்காக எதை சரிபார்க்க வேண்டுமெனில் கொடுக்கப்பட்ட லீனியர் காம்பினேஷன் 1v12v2nvn0 என்ற ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்குமெனில் இந்த செட்டை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என அழைக்கிறோம் ஆனால் நமக்கு களைப் போன்ற வேறு ஏதேனும் 0 அல்லாத சொல்யூஷன் கிடைக்குமேயாகில் அவைகள் டிபென்டண்ட் ஆக இங்கே இருக்கும் ஆகவே அந்த வகையில் அவைகள் இண்டிபெண்டண்ட் அல்ல நாம் இந்த உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் இங்கே இந்த மூன்று வெக்டர்கள் v11 10v201 1v3001என்பதை எடுத்துக் கொள்வோம் இப்போது இந்த எக்ஸ்ப்ரேஷனைக் கருதுவோம் 1v12v23v30 1 12 23000 ⟹1230 கொடுக்கப்பட்ட இந்த வெக்டர்களின் செட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆக இருக்கிறது இயற்கையிலே நமக்கிருக்கும் அற்பமான சொல்யூஷன் க்களுக்காக 0 0 0ஆக இருக்கிறது ஆனால் நமக்கு சில நான் டிரைவியல் சொல்யூஷன் இருக்கிறதா அல்லது இல்லையா எனப் பார்க்க வேண்டும் உங்களுக்கு டிரைவியல் சொல்யூஷன் மாத்திரமே அதாவது 0 சொல்யூஷன் இருக்கிறதென்றால் நாம் அவைகளை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என அழைக்கிறோம் இங்கே நாம் ஒரே ஒரு சொல்யூஷன்ஐப் பெறுவதே ஒரே சாத்தியம் பொதுவாக ஆகுமெண்டட் மாட்ரிக்ஸின் வடிவத்திற்கு நாம் வருவோமானால் இங்கே ரோ எக்கோலன் ஃபார்ம் க்கு சுருக்கலாம் நாம் ஒரே ஒரு சொல்யூஷன்ஐப் பெறுகிறோமோ அல்லது கணக்கிலடங்கா எண்ணற்ற சொல்யூஷன்ஐப் பெறுகிறோமோ அல்லது சொல்யூஷனே கிடையாது என்றோ அவதானிக்க இயலும் ஏனென்றால் ஹோமோஜீனியஸ் ஈக்வெஷன் ன் சிஸ்டமானது எப்போதும் குறைந்த பட்சம் ஒரு டிரைவியல் சொல்யூஷன்ஐக் கொண்டிருக்கும் இங்கே இந்த வெக்டர்ஸ் எல்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என்பதைக் காணலாம் இரண்டாவது உதாரணத்தைச் சரிபார்ப்போமென்றால் v100v212என்பவைகள் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என்று சொல்கிறது எப்போதெல்லாம் நமக்கு அங்கே அந்த செட்டில் ஜீரோ வெக்டர் இருக்கிறதோ அதை சரிபார்ப்பது ஒரு அற்பமான வேலையாகும் ஏனென்றால் எப்போதும் நாம் 10001200என்று 0 வெக்டருக்கு சமன் செய்தவற்றையே காண்கிறோம் நான் இதனுடன் ஏதேனும் ஐ இங்கே எடுத்துக் கொண்டால் 2 க்கு 0 மதிப்பு மற்றும் அந்த ஈக்வேஷனும் பூர்த்தியாகிவிடும் ஏனென்றால் 0 வுடன் நமக்கிருக்கும் 0 வெக்டர் இருப்பதால் எந்த ஐ தேர்ந்தெடுத்தாலும் அது 0 வெக்டராக அதாவது 10001200ஆக இருக்கும் எல்லா ரியல் நம்பர்களின் செட்டிலிருந்து எல்லா களுக்கும் இந்த ஈக்வெஷன் பூர்த்தியாகும் ஆகவே நமக்கு ஒரு நான் ஸீரோ சொல்யூஷன் கிடைக்கிறது நம்முடைய கள் இந்த வகையில் 0 அல்ல ஆனால் கணக்கிலடங்கா எண்ணற்ற சாத்தியக் கூறுகளை நாம் பெறுகிறோம் இந்த 0 வுக்கு இங்கே சேர்ப்போமானால் இந்த செட் லீனியர்லி டிபெண்டன்ட் ஆக இருக்கிறது எப்போதெல்லாம் ஜீரோ வெக்டரைப் பெறுகிறோமோ அந்த வெக்டர்களின் செட் லீனியர்லி டிபெண்டன்ட் ஆகி விடும் எனவே 0 என்பது இந்த செட்டில் வெக்டர்களில் ஒன்று மேலும் அந்த செட் லீனியர்லி டிபெண்டன்ட் ஆக அமைய வேண்டும் கணக்கு 3 வெக்டர்கள் v1111Tv2110Tv3100Tv4101Tலீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆ என சோதிக்க வேண்டும் நீங்கள் நான்கு வெக்டர்களை எடுத்துக் கொண்டு அவைகள் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆ என்பதை சோதித்தறிய விரும்புகிறோம் அதே செயல் முறையை தொடர்ந்து செய்வோம் இங்கே லீனியர் காம்பினேஷன் ஐக் கருத வேண்டும் அதை 0 வுக்கு அமைப்போம்

1v12v23v34v40 12340120λ140 இந்த லீனியர் காம்பினேஷன் லிருந்து மூன்று ஈக்வேஷன்கள் வெளிவருகிறது ஏனென்றால் ஒவ்வொரு வெக்டர்களிலும் மூன்று காம்போனென்ட்ஸ் உள்ளது இவைகளுடன் இப்போது க்கு இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்வெஷன் ஐ சால்வ் பண்ணுவதே நமது விருப்பம் பொது வழி என்னவென்றால் எப்போதும் இந்த ஆகுமென்டட் மாட்ரிக்ஸ் பார்மில் எழுத வேண்டும் பின்பு நீக்கியோ சுருக்கியோ செய்து ரோ எக்கோலன் பார்முக்கு கொண்டு வரவேண்டும் அங்கேயிருந்து அந்த சூழ்நிலையில் நாம் ஒரே ஒரு சொல்யூஷனையயோ அல்லது ஒரே ஒரு சொல்யூஷன் இல்லாததையோ பெறுகிறோம் என்பது தெளிவு இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்வெஷன் க்காக நாம் இந்த ஆகுமென்டட் மாட்ரிக்சை எழுதுகிறோம் b0 0 0 இந்த வகையில் வலதுகைப்பக்கத்தில் நாம் ஜீரோ வெக்டரை வைத்திருக்கிறோம் மேலும் நாம் அதைச் சுருக்கி எக்லான் பார்முக்கு கொண்டு வருவது மிகவும் எளிது ஏனெனில் முதல் ரோவை மாற்றாமல் அப்படியே வைத்திருக்க வேண்டும் b0 0 0 நமது கடந்த லெக்சரை நினைவில் வைத்திருந்தால் ஃப்ரீ வேரியபிள்ஸ் என்று அழைக்கப்படும் 4க்கு இணையானது இந்த வகையில் ஒன்றே ஒன்று தான் 1 2 3 4 என்பவைகள் டிபண்டண்ட் வேரியபிள்ஸ் இந்த சிஸ்டத்தின் சொல்யூஷனில் இயற்கையாக சொல்யூஷனுக்கு கணக்கிலடங்கா எண்ணற்ற சாத்தியக் கூறுகளை நாம் பெற்றிருக்கிறோம் நாம் ஒருமுறை இந்த சொல்யூஷனுக்கு கணக்கிலடங்கா எண்ணற்ற லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆக இருக்க முடியாது ஏனெனில் நாம் ஒரே ஒரு சொல்யூஷனைப் பெறவில்லை இந்த க்கள் எல்லாம் 0வுக்குச் சமமானவைகள் இந்த வகையில் நாம் கணக்கிலடங்கா எண்ணற்ற சொல்யூஷனைப் பெற்றிருக்கிறோம் ஏனென்றால் 4 ஒரு ஃப்ரீ வெறியபிள் மேலும் நமக்கு வேண்டியவற்றை நாம் தெரிந்திருக்கலாம் இந்த நேரத்தில் 4ஐ 1 என்று எடுத்துக் கொள்வோம் மேலும் இந்த ஈக்வேஷனிலிருந்து 3 1211 1 எனப் பெறுகிறோம் இந்த 4ஐத் தேர்ந்தெடுத்தால் மற்ற க்கள் 3 1211 1என்பதைப் பெற்றுக்கொள்வோம் அதாவது நாம் இந்த ரிலேஷனைப் பெறுகிறோம் இயற்கையாகவே இவை ஒன்றுக்கொன்று டிபண்டண்ட் அவைகள் இன்டிபண்டண்ட் ஆனவைகள் அல்ல அவை ஒன்றை ஒன்று இந்த ரிலேஷனுடன் சார்ந்திருக்கிறது எனவே கொடுக்கப்பட்ட வெக்டர்களின் செட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இப்பொழுது மற்றொரு கணக்கு v1211Tv2122Tv3111Tஎன்ற செட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆ அல்லது லீனியர்லி டிபெண்டன்ட் ஆ என ஆராயலாம் சமீபத்தில் கடந்த ஒன்றைப் பெற்றால் இது போன்ற கணக்கையே பெறுவோம் நான்கு வெக்டர்களைக் கொண்டிருந்தோம் மற்றும் நமது ஆகுமென்டட் மாட்ரிக்ஸ் இந்த காலமைக் கொண்டிருந்தது எல்லா வெக்டர்களுமே காலத்தில் இருந்தது b0 0 0 இவை எல்லாவற்றையும் காலமில் வைத்திருந்தோம் மேலும் வலது கைப்பக்கம் உள்ள b எப்போதும் 0 எப்போதும் 0 0 0 என எழுத முடியாது ஏனென்றால் அது மாறப் போவதில்லை ஆகவே நாம் A யுடனே வேலை செய்வோம் ரோவை சுருக்கி எக்கோலன் பார்ம் ஐப் பெற்று அங்கிருந்து சொல்யூஷனின் இருப்பை நாம்முடிவு செய்யலாம் இந்தப் புதிய கணக்கிற்கு திரும்பிச் சென்றால் இந்த மூன்று வெக்டர்களையும் பெறுவோம் நீங்கள் இந்த வெக்டர்கள் லினியர் இண்டிபெண்டட்டா என்பதை சரிபார்க்க விரும்புவீர்கள் நாம் கருத வேண்டியது என்ன நாம் ஏற்கெனவே ஃபார்ம் பண்ணியது போல சிஸ்டெம் ஆஃப் லினியர் ஈக்வெஷன்ஸ் வழியாக நேரடியாக ஆகுமெண்டட் மாட்ரிக்ஸை கருதலாம் ஆகவே இதை நாம் எக்கோலன்பார்முக்கு சுருக்கினால் இந்த வகையில் அது மிகவும் எளிதாய் இருக்கும் b0 0 0 கடைசியில் இந்த ரோ எக்கோலன் பார்முக்கு சுருக்கப்படும் மேலும் இங்கே இது பைவட் எலிமெண்ட்டாக இருக்கிறது மேலும் இந்த மூன்றாவது காலம் பைவட் எலிமெண்ட்டை பெற்றிருக்கவில்லை ஆகவே நமக்கு இந்த இரண்டு பைவட் எலிமெண்ட்டுகள் இங்கு இருக்கிறது இது 0 ரோவாக இருக்கிறது நாம் இப்போது என்ன முடிவு செய்கிறோம் நாம் ஃப்ரீ வெறியபிளை பெற்றிருக்கிறோம் நாம் 3ஐ ஃப்ரீ வெறியபிளாக மூன்றாவது காலத்திற்கு பெற்றிருக்கிறோம் இதில் நமக்கு எது விருப்பமோ அதையே தெரிந்து கொள்ளலாம் கணக்கீடு செய்வதற்கு எளிதாக 3 3 என்பதை எடுத்துக் கொள்கிறோம் மேலும் ஒருமுறை 3ஐ சரி செய்தால் 2மற்றும் 1ஐ ஈக்வெஷன் நம்பர் 2 மற்றும் ஈக்வெஷன் நம்பர் 1 லிருந்தும் நாம் அடுத்த 2 ஐப் பெற்றுக்கொள்வோம் 3க்கு எந்த நம்பரையும் நாம் செய்ய சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் இப்பொழுது இந்த சேர்க்கையுடன் v1v2 3v30 எனப் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இங்கே எண்ணற்ற சாத்தியக்கூறுகளை அவைகள் பெறும் 3 யை 1எனத் தெரிந்து கொண்டால் நமக்கு வேறு 2 மற்றும் 1கிடைக்கும் அல்லது வேறு ஒரு எண்ணை 3 க்கு எடுத்துக் கொண்டால் அதற்கு இணையாக 1 மற்றும் 2 வும் மாறும் கண்டிப்பாக இது ஒரே ஒரு பிரதிநிதித்துவம் மாத்திரம் அன்று நாம் எண்ணற்ற சாத்தியமான பிரதிநிதித்துவங்களை பெறுகிறோம் ஆனால் இது என்ன சொல்லுகிறதென்றால் இந்த வெக்டர்களின் லினியர்லி இண்டிபெண்டண்ட் மேலும் அவற்றின் சார்ந்திருக்கும் ஒரு ரிலேஷன் v1v23v3 அந்த வகையில் அதாவது 1 சார்ந்திராததாய் இருக்கிறது இந்த செட் லினியர்லி டிபென்டண்ட் என நாம் தெரியப்படுத்துகிறோம் நாம் இன்று எதைக் கற்றிருக்கிறோம் வெக்டர்களின் லினியர் இண்டிபெண்டன்சைப் பற்றியதே அது மறுபடியும் ஒரு முக்கியமான தலைப்பு வெக்டர் ஸ்பேசைக் கருதுவது தான் நாம் தொடர்ந்து அதை அடுத்த லெக்சரில் விவாதிப்போம் வெக்டர்களின் லினியர் காம்பினேஷன் l1v12v2nvn0என்பதே முக்கியமானது இந்த ஈக்வெஷனிலிருந்து 12n0என்ற ஒரே ஒரு சொல்யூஷனை நாம் பெற்றால் இந்த செட்டை லினியர்லி இண்டிபெண்டண்ட் என்று அழைப்போம் ஏனெனில் வெக்டர்கள் ஒன்றின் மேல் ஒன்றில் சார்ந்தவை அல்ல ஏனெனில் இந்த ரிலேஷனிலிருந்து வெளியே வருவது தான் ஒரே சாத்தியக் கூறு எனவே நாம் எந்த சார்பு பண்பையும் இந்த வெக்டர்களுக்கு எழுத முடிவதில்லை இந்தக் காரணத்தினால் அவைகளை லினியர் இண்டிபெண்டண்ட் என அழைக்கிறோம் எப்போதெல்லாம் நான் ஜீரோ சொல்யூஷனைப் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த வகையில் கணக்கிலங்கா எண்ணற்ற சொல்யூஷனைப் பெறலாம் இந்த ரிலேஷனை எழுதுவதற்கு நமக்குப் பல வழிகள் உண்டு ஒன்று மற்றொன்றின் வடிவில் எழுதப்படும் இந்த வகையில் இங்கே இதனை லினியர் டிபென்டன்ஸ் என அழைக்கிறோம் இந்த வகையில் அந்த வெக்டர்கள் லினியர்லி டிபென்டன்ஸ் ஆக இருக்கும் இவையே ரெஃபரென்ஸ் ஆக நாம் இந்த லெக்சருக்கு பயன்படுத்தியவை கவனித்தமைக்கு நன்றி